அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பிற்கு மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்பதில் பெரு மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த விவாதத்தில் கடைசி கட்டமாக நிர்வாக கட்டுப்பாட்டு முறை மற்றும் அதன் செயலாக்கம் பற்றி இப்போது பேசுகிறோம் இது கடைசி வகுப்பிற்கு முந்திய வகுப்பு எந்தவொரு வணிக நிறுவனத்திலும் நிர்வாக கட்டுப்பாட்டு முறையை செயல்படுத்துவது அல்லது உறுதிப்படுத்துவது பற்றி மேலும் சில கருத்துகளைப் பற்றி விவாதிக்க விரும்புகிறேன் முந்தைய வகுப்புகளில் முந்தைய இரண்டு வகுப்புகளில்சிலவிஷயங்களைப்பேசினோம் நிர்வாக கட்டுப்பாட்டு முறை பற்றி நான் உங்களுடன் பேசத் தொடங்கினேன் நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பின் நுட்பம் அல்லது நுட்பங்களின் எண்ணிக்கை மிக முக்கியமான தேவை என்று சொல்லலாம் எனவே இப்போது நாம் இந்த விவாதத்தை முன்னோக்கிப் பேசுவோம் மேலும்வணிக நிறுவனங்களில்முறையான நிர்வாகக் கட்டுப்பாட்டு முறைகளை உறுதி செய்வதற்குப் பயன்படுத்தக்கூடிய நுட்பங்கள் அல்லது கருத்துக்களில் இதைப் பற்றி விவாதிப்பேன் எனவே முந்தைய வகுப்பில் நான் உங்களுடன் பேலன்ஸ்டு ஸ்கோர்கார்டு பற்றி பேச ஆரம்பித்தேன் நான்முன்புகூறியது போல் பேலன்ஸ்டு ஸ்கோர்கார்டு அட்டைமிகவும் புகழ்பெற்ற ஹார்வர்ட் பேராசிரியர்ராபர்ட் கபிலனால் உருவாக்கப்பட்டது மேலும் அவர் கூறுவது என்னவென்றால் ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு ஸ்கோர்கார்டைத் தயாரிக்க வேண்டும் நிதி மற்றும் நிதி அல்லாதவற்றுக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்துதல் அல்லது இயக்கத்தின் அமைப்பு நிறுவனத்தின் செயல்திறன் ஆகியவற்றைக் கருத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் அந்த வழிமுறையை கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் அதாவது நிறுவனத்தின் செயல்பாட்டு செயல்திறனை நிதி முடிவுகள் எவ்வாறு பாதிக்கின்றன அல்லது நிதி முடிவுகளின் அடிப்படையில் இந்த இயக்க செயல்திறன் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன என்பதைக் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே நிறுவன செயல்பாட்டிற்கும் நிதி சார்புடைய முடிவுகளுக்கும் இடையில் சமநிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் எனவே ஒவ்வொரு நிறுவனமும் இந்த பேலன்ஸ்டு ஸ்கோர்கார்டைத் தயாரிக்க வேண்டும் பின்னர் அவர்கள் தங்கள் சொந்த நிறுவனத்தை பேலன்ஸ்டு ஸ்கோர்கார்டின் மூலம் மதிப்பீடு செய்ய முயற்சிக்க வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் இயக்க செயல்திறன் என்ன நிதி செயல்திறன் என்ன இரண்டிற்கும் இடையிலான தொடர்பு என்ன இது இங்கே முக்கியமான ஒன்று மேலும் நாம் இந்த பேலன்ஸ்டு ஸ்கோர் அட்டையை நிறுவனங்களுக்காக தயாரிக்க வேண்டும் எனவே அது எப்படி இருக்கிறது அது முன்னேறுகிறதா அல்லது செயல்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும் ஒரு பேலன்ஸ்டு ஸ்கோர்கார்டுஎன்பது செயல்திறன் அளவீட்டு மற்றும் அறிக்கையிடல் அமைப்பாகும் இது நிதி மற்றும் இயக்க நடவடிக்கைகளுக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்தும் செலவுக் குறைப்பின் அடிப்படையில் வருவாய் அதிகரிப்பு அடிப்படையில் செயல்படாத வருமானங்கள் மற்றும் இயக்க நடவடிக்கைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் நிறுவனம் எடுத்துள்ள நிதி நடவடிக்கைகள் என்ன என்பதை பிரதிபலிக்கும் பிம்பமாக இந்த அட்டவணையை பார்க்க முடியும் இது செலவுக் குறைப்பை அடைவதில் செயல்திறன் மற்றும் செயலை மேம்படுத்துதல் நிறுவனத்தின் செயல்பாட்டு செயல்திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகள் என்பனவற்றை உள்ளடக்கியதாகும் ஏனெனில் நீங்கள் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனைக் கண்டால் அதை இரண்டு பரந்த கூறுகளாகப் பிரிக்கலாம் ஒன்று இயக்க செயல்திறன் மற்றும் இரண்டாவது நிறுவனத்தின் நிதி செயல்திறன் எனவே இந்த இரண்டு அம்சங்கள் மூலமாக நிறுவனத்தின் உடைய நிர்வாகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவந்து சீரான அமைப்பை நிர்வாகத்திற்கு கொடுக்க முடியும் இரண்டில் ஒன்று சரியில்லாதபோது சம நிலையை நாட்டுவதற்காகவும் நாம் இக்கோட்பாட்டை பயன்படுத்திக்கொள்ள முடியும் உதாரணமாக மாறுபட்ட ஒரு சூழலை நாம் அனுமானித்துக் கொள்வோம் நிதி செயல்திறன் நன்றாக இருக்கிறது ஆனால் இயக்க செயல்திறன் நன்றாக இல்லை எனவே இது ஒரு பலவீனமான இயக்க அமைப்பு இது நிறுவனத்தின் வலுவான நிதி கட்டமைப்பைக் குறைக்கும் என்பதற்கானஅறிகுறியாகும் எனவே ஒரு சமநிலை இருக்க வேண்டும் என்று அர்த்தம் நிறுவனத்தின் செயல்பாடுகளில் ஏதேனும் முன்னேற்றம் இருந்தால் அது நிதி முடிவுகளில் பிரதிபலிக்க வேண்டும் மேலும் இந்த இரண்டுக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்துவதன் மூலம் நிறுவனத்தை கட்டுப்பாட்டுக்குள் இயக்க முடியும் இரண்டாவதாக அவர் கூறுவது என்னவென்றால் இது செயல்திறனை வெகுமதிகளுடன் இணைக்கிறது நாம் செயல்திறனை மேம்படுத்தியிருந்தால் நிச்சயமாக மக்களுக்கு வெகுமதி வழங்கப்பட வேண்டும் அந்த மேம்பட்ட செயல்திறனுக்கு பொறுப்பான நபர்கள் அவர்களுக்கு வெகுமதி வழங்கப்பட வேண்டும் நிறுவன இலக்குகளின் பன்முகத்தன்மைக்கு இது வெளிப்படையான அங்கீகாரத்தை அளிக்கிறது இது ஒரு ஒற்றை குறிக்கோள் அல்ல நாம் ஒரு வணிக நிறுவனம் எனவே நிறுவனத்தின் மதிப்பை மட்டுமே அதிகரிக்க வேண்டும் அல்லது லாபத்தை மட்டுமே சம்பாதிக்க வேண்டும் என்பதல்ல நம்மிடம் பலபங்குதாரர்கள் உள்ளனர் அவர்கள் அனைவரது திருப்தியும் முக்கியம் நம் அனைவருக்கும் அது அவசியம் எனவே அனைவரையும் ஒரு அணியின் அடிப்படையில் அழைத்துச் செல்லுங்கள் அங்கு உங்கள் ஊழியர்களைப் போன்ற உள் பங்குதாரர்கள் உங்களைப் போன்ற நடுத்தர மட்ட நிர்வாகம் அல்லது ஒருவேளை கீழ் மட்ட மேலாண்மை அல்லது ஊழியர்கள் கூட நிறுவனத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவர்கள்நிறுவனத்திற்குஏதாவது நல்லது செய்யும்போது அவர்கள் ஊக்கமளிக்கப்பட வேண்டும் எல்லா வெளிப்புற பங்குதாரர்களும் அதாவது நிதிநிறுவனங்கள் அல்லது முதலீட்டாளர்கள் அல்லது உங்கள் சப்ளையர்கள் அல்லதுஅரசாங்க அதிகாரிகள் என எல்லோரும் அந்த அமைப்பில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆகவே உள் பங்குதாரர்களின் செயல்திறனை குறிப்பாக அங்கீகரிப்பது என்று நாம் உறுதிப்படுத்த வேண்டும் அதாவது அவர்களுக்கு வெகுமதி அளிக்க வேண்டும் நீங்கள் பேலன்ஸ்டு ஸ்கோர்கார்டை உருவாக்கினால் மட்டுமே அது சாத்தியமாகும் இது பன்முகத்தன்மை அமைப்பு கொண்டது இலக்குகளுக்கு வெளிப்படையான அங்கீகாரத்தை அளிக்கிறது நிறுவனத்தின் உடைய வெவ்வேறு மாறுபட்ட நோக்கங்களை ஒருங்கே இணைத்து அனைத்து பங்குதாரர்களுக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பினை இது உருவாக்கும் நிச்சயமாக நாம் லாபத்தை சம்பாதிக்க விரும்புகிறோம் நிச்சயமாக நாம் நிறுவனத்தின் மதிப்பை அதிகரிக்க விரும்புகிறோம் ஆனால் தயாரிக்கின்ற பொருளின் தரத்தையும் மேம்படுத்த வேண்டும் விநியோக முறையையும் மேம்படுத்த வேண்டும் விற்பனைக்கு பிந்தைய சேவையையும் மேம்படுத்த வேண்டும் மேலும் நாம் ஒட்டுமொத்த உற்பத்தி செயல்முறையையும் மேம்படுத்த வேண்டும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் நிறுவனத்தில் வெவ்வேறு குறிக்கோள்கள் உள்ளன இவைகள் யாவற்றையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நிர்வாகத்தில் கவனம் செலுத்தினால் நிர்வாகம் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக கருதப்படும் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு பற்றி மேலும் கூறுவோமேயானால் இது ஒரு நிறுவனத்தின் செயல்திறனை நான்கு முக்கிய கோணங்களில் அளவிடுகிறது நிறுவன கற்றல் வணிக செயல்முறை மேம்பாடுகள் வாடிக்கையாளர் திருப்தி மற்றும் நிதி பலங்கள் ஆகியனவாகும் நிறுவன கற்றல் எல்லாவற்றுக்கும் முன்னோடியானது மேலும் நிறுவன கற்றல் எனும் செயல்முறையானது தொடர்ச்சியாக நிகழக்கூடியது நிறுவனமானது அதன் சொந்த செயல்பாடுகளிலிருந்து சுற்றுச்சூழலில் நிகழும் வெளிப்புற மாற்றங்களிலிருந்து தொழில்துறையில் ஒட்டுமொத்தமாக நிகழும் மாற்றங்களிலிருந்தும் வணிக உலகில் நடைபெறும் மாற்றங்களிலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு வகையான கற்றல் அமைப்பான ஒரு நிறுவனத்தை நாம் உருவாக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை ஏன் கற்றுக் கொள்ளக்கூடாது என்கின்ற அடிப்படையில் இயங்கக்கூடிய நிறுவனமாக இருக்க வேண்டும் இனி அடுத்ததாக வணிக செயல்முறை மேம்பாடுகள் நீங்கள் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொண்டால் நல்ல தரமான தயாரிப்புகளை எவ்வாறு தயாரிப்பது அதை வாடிக்கையாளர்களுக்கு எவ்வாறு அனுப்புவது விற்பனைக்குப் பின் சேவையை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது போன்ற வினாக்களுக்கு விடை தேடியாக வேண்டும் உங்கள் ஊழியர்கள் உங்கள் சப்ளையர்கள் உங்கள் முதலீட்டாளர்கள் உங்கள் பங்குதாரர்கள் எல்லாம் இங்கே முக்கியமானவர்கள் எனவே கற்றல் என்பதுவணிகசெயல்முறைகள் அல்லது வணிக நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தைபிரதிபலிக்கவேண்டும்என்பதாகும் இவ்வாறு நடந்தால் நிச்சயமாக உங்கள் வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவார்கள் வாடிக்கையாளர்களே ஒரு வணிக நிறுவனத்திற்கான அடிப்படை ஒரு நிறுவனத்திற்கான ராஜா எனவே ராஜா திருப்தி அடைந்தால் முதலாளி திருப்தி அடைந்தால் நிச்சயமாக நீங்கள் சந்தையில் தங்குவதற்கும் வணிகத்துடன் முன்னேறுவதற்கும் அடிப்படையான காரணங்கள் உள்ளன எனவே இறுதியில் என்ன நடக்கும் உங்கள் சிறந்த இயக்க செயல்திறன் காரணமாக உங்கள் வாடிக்கையாளர் திருப்தி அதிகபட்சமாக இருக்கும் மேலும் உங்கள் வாடிக்கையாளர்கள் நிறைய திருப்தி அடைந்துள்ளதால் அவர்கள் தொடர்ந்து நிறுவனத்திற்கு ஆதரவளிப்பார்கள் எனவே நிச்சயமாக உங்கள் நிதி மேம்பட்ட விற்பனை குறைக்கப்பட்ட செலவு மற்றும்ஒட்டுமொத்தமாகமேம்பட்ட இலாபத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் மேம்படும் எனவே இது பேலன்ஸ்டு ஸ்கோர்கார்டின் மூலம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பும் உயரும் இந்த சமச்சீர் ஸ்கோர்கார்டின் கட்டமைப்பில் நான்கு முக்கிய கூறுகள் இருக்கிறது நம்மிடம் கற்றல் மற்றும் வளர்ச்சி உள்ளது நம்மிடம் இது முதல் பகுதியாக உள்ளது எனவே ஒவ்வொரு பகுதியிலும் இங்குள்ள நான்கு கருத்துகளிலும் நான்கு துணை கூறுகள் உள்ளன முதலாவது குறிக்கோள்கள் பின்னர் நடவடிக்கைகள் இலக்குகள் பின்னர் முன்முயற்சிகள் நிறுவன வளர்ச்சிக்கான அனைத்து விடயங்களும் இந்த நான்கின் மூலம் நாம் பெற முடியும் எனவே முதலில் நீங்கள் இங்கே ஒரு குறிக்கோளை அமைக்க வேண்டும் ஒரு கற்றல் அமைப்பாக நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் அதாவது நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் பின்னர் அதாவது நம் கண்கள் காதுகள் மற்றும் மனம் அனைத்தும் திறந்திருக்கும் ஒவ்வொரு முறையும் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அதற்காக தொடர்ச்சியான கற்றலை எவ்வாறு அடைவோம் என்பதற்கான சில நடவடிக்கைகளை நாம் உருவாக்க வேண்டும் ஊழியர்களை வெவ்வேறு மாநாடுகளுக்கு செல்ல அனுமதிப்போம் மேலும் விநியோகஸ்தர்களுடனும் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்களுடனும் வழக்கமான உரையாடலைக் கொண்டிருப்போம் முடிந்தால் வாடிக்கையாளர்களை அணுக முயற்சிக்கவும் அவர்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்ளவும் முயற்சி செய்யுங்கள் வேறு எந்த நடவடிக்கையும் பின்பற்றப்பட்டு இலக்கை சரிசெய்யலாம் அதாவது நாம் எவ்வாறு சொல்ல விரும்புகிறோம் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் நிறுவனத்தில் என்ன புதிய விஷயங்களைக் கற்றுக் கொண்டு செயல்படுத்துவோம் என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஆண்டு முழுவதும் ஒரு விஷயத்தையாவது நாம் கற்றுக் கொண்டு செயல்படுத்த வேண்டும் அது மிகவும் சிறப்பானது சரியானது அதற்காக நாம்முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும் அந்த கற்றலின் அடிப்படையில் நாங்கள் கற்றுக்கொண்டதை இலக்காகக் கொண்டதன் அடிப்படையில் நீங்கள் புதிய முயற்சிகளை எடுத்து புதிய தயாரிப்புகள் புதிய சேவைகள் புதிய விநியோக முறை புதிய பேக்கேஜிங் மற்றும் விற்பனைக்குப் பின் புதிய சேவை நுட்பங்களை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் அதன்பிறகு உள் வணிக மேம்பாடுகளைப் பற்றி பேசுகிறோம் எனவே நாம் இந்த வழியில் நகர்கிறோம் ஒருபுறம் உள் வணிக மேம்பாடுகள் ஏனென்றால் கற்றல் மற்றும் வளர்ச்சியும்உங்களை உள் வணிக முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்லும் மறுபுறம் உள் வணிக முன்னேற்றம் உள்ளது என்று கூறும்போது நிச்சயமாக வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவார்கள் எனவே மீண்டும் அதே நான்கு துணை கூறுகள் நோக்கங்கள் நடவடிக்கைகள் இலக்குகள் மற்றும் முன்முயற்சிகள் ஆகியன அடங்கியுள்ளன எனவே நாம் கற்றல் மற்றும் வளர்ச்சியில் இருக்கிறோம் அதன் அடிப்படையில் உள் வணிக செயல்முறைகளை மேம்படுத்தி பின்னர் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துகிறோம் பின்னர் ஒட்டு மொத்தமாக இது நிறுவனத்தின் நிதி வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் நிதி ரீதியாக வெற்றிபெற பங்குதாரர்களுக்கு நாம் எவ்வாறு தோன்ற வேண்டும் நிறுவனத்தின் மதிப்பை பங்குச்சந்தையில் அதிகப்படுத்துவது இறுதி நோக்கமாகும் எல்லோரையும் சேர்த்துக் கொண்டு அனைவரின் ஆர்வத்தையும் மனதில் வைத்துக் கொள்வதன் மூலம் நாம் அதை அடைய முடிந்தால் நிச்சயமாக நிறுவனத்தின் மதிப்பு அதிகரிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக பங்குதாரர்கள் மிக அதிகமாக இருப்பார்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் தொடர்ந்து நிறுவனத்திற்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் கற்றல் மற்றும் வளர்ச்சியைப் பற்றி பேசும்போது நாம் எவ்வாறு நம் இலக்கினை அடைய முடியும் என்பது குறித்து பேசுவோம் மேலும் மாற்றுவதற்கும் மேம்படுத்துவதற்கும் நம்முடைய திறனை எவ்வாறு நிலைநிறுத்துவோம் என்பது குறித்தும் வணிக செயல்முறை மேம்பாட்டின் போது பங்குதாரர்களை எவ்வாறு திருப்தி படுத்துவது மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு என்ன நடக்கிறது என்னென்ன வணிக செயல்முறைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்பது குறித்தும் ஆராயப்பட வேண்டும் எனவே உள் வணிக செயல்முறைகளையும் இறுதியாக வாடிக்கையாளர்களை மேம்படுத்துவதன் மூலம் பங்குதாரர்களையும் வாடிக்கையாளர்களையும் திருப்திப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்பதாகும் நம் இலக்கினை அடைய வாடிக்கையாளர்களுக்கு நாம் எவ்வாறு தோன்ற வேண்டும்எனவே இது பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு அட்டையின் நான்கு முக்கியமான தூண்கள் என்பதாகும் எனவே இந்த நான்கு தூண்களும் நிறுவனத்தின் தொலைநோக்கு பார்வையாகவும் மற்றும் நிறுவனத்தின் மூலோபாயமாக மாற்றப்பட வேண்டும் உங்களிடம் சிறந்த தொலைநோக்கு பார்வை இருந்தால் நீங்கள் சிறந்தவராக இருந்தால் எதிர்காலத்தை எதிர்நோக்குவதற்கான வழி கிடைக்கும் நான் இன்று கூறும் இலக்கினை நீங்கள் நிர்ணயித்தால் ஐந்து வருடங்கள் கழித்து ஒரு தனியார் வரையறுக்கப்பட்ட நிறுவனமாக மாற்றலாம் துணிகர மூலதன நிதியை விட்டு வெளியேறும்படி நான் கேட்பேன் பின்னர் புதிய நிதி ஆதாரங்கள் கொண்டிருக்க வேண்டும் அதாவது நிதி ஆதாரங்கள் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தவை மேலும் மிகவும் செலவு குறைந்தவை தனியார் வரையறுக்கப்பட்ட நிறுவனமாக மாற்றிய பின் ஐந்து ஆண்டுகள் கழித்து மேலும் அதனை நான் பொது வரையறுக்கப்பட்ட நிறுவனமாக மாற்ற முடியும் பின்னர் தேசிய மட்டத்திற்கு கொண்டு செல்வேன் அதன் பிறகுநாங்கள் தேசிய நிறுவனம் பன்னாட்டு நிறுவனம் மற்றும் நாடுகடந்த நிறுவனமாக மாறுவோம் எனவே நம்மிடம் இருக்க வேண்டிய தொலைநோக்குபார்வை தொழில்முனைவோரின் ஒரு முக்கியமான குணம் அவர் தொலைநோக்குடையவராக இருக்க வேண்டும் என்பதாகும் இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நாட்டில் இருந்த பல நிறுவனங்களை திருபாய் அம்பானி முறியடித்து முன்னேறிய விஷயங்களை நாம் அறிவோம் இன்று இருக்கும் ரிலையன்ஸ் குழுவைப் பாருங்கள் பல காரணிகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான அம்பானியின் தொலைநோக்கு பார்வை மேலும் அவரது தொலைநோக்கு பார்வை காரணமாக வணிக புத்திசாலித்தனத்தைத் தவிர அவரது பார்வையை அடிப்படையாகக் கொண்ட மூலோபாயம் ஆகியன மூலம் இன்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்று அழைக்கப்படும் ஒரு அமைப்பை உருவாக்க முடிந்தது எனவே இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் இயக்கத்திற்கும் நிதி செயல்திறனுக்கும் இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்தவேண்டும் பின்னர் உங்களுடன் எல்லோரையும் அழைத்துச் செல்வதன் மூலம் முன்னேற வேண்டும் நிர்வாக கட்டுப்பாடு வணிக நிறுவனங்களுக்கும் மிகவும் ஆதரவாக இருக்கும் இப்போது அடுத்த விஷயம் முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகள் சிறந்த நிறுவன கட்டுப்பாடு அல்லது நிர்வாகக் கட்டுப்பாட்டைப் பயன்படுத்துவதற்கு சில முக்கிய செயல்திறன் குறியீடுகளை அடையாளம் காண வேண்டும் முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகள் யாவை ஒரு நிறுவனம் அதன்இலக்குகளைஅடையத் தூண்டும் நடவடிக்கைகள் முக்கியமானது ஆகும் முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகள் என்பன நல்ல தரமான தயாரிப்பு மிகவும் போட்டி விலையில் வாடிக்கையாளரின் இடத்திற்கு மிகவும் திறமையான முறையில்அனுப்புவது மற்றும் விற்பனைக்குப் பிந்தைய சேவையில் வாடிக்கையாளருக்கு சிறந்ததை வழங்குதல் என்பதாகும் இவை சில முக்கிய நடவடிக்கைகளாக இருக்கலாம் ஒரு தொழிலதிபராக எனது வேலை என்னவென்றால் மிகச் சிறந்த தரமான தயாரிப்புகளை மிகவும் போட்டி விலையில் உருவாக்கி அதை மக்களுக்கு வழங்குவதும் அதைச் செய்ய முடிந்தால் என்னால் சாதிக்க முடிகிறது என்றுதிருபாய் அம்பாநி அவர்களே கூறியிருந்தார் அதாவது இதன் மூலம் நம்மால் நிறுவன இலக்குகளை அடைய முடியும் என்று கூறியிருந்தார் எனவே முக்கிய செயல்திறன் குறியீடுகளை கண்டுபிடித்து முதலில் மேம்படுத்துவோம் இயக்க கட்டமைப்பை நாம் அங்கிருந்து தொடங்கலாம் உங்கள் இயக்க கட்டமைப்பை மேம்படுத்தினால் நிச்சயமாக உங்கள் நிதி கட்டமைப்பை தானாகவே மேம்படுத்துவீர்கள் எனவே முக்கிய செயல்திறன் குறிகாட்டியை அடையாளம் காண்பது மிக மிக முக்கியமான பகுதியாகும் அடுத்த விஷயம் என்னவென்றால் இலக்கு ஒற்றுமை தனிநபர்களும் குழுக்களும் ஒரே நிறுவன இலக்குகளை தேர்ந்தெடுத்து கொள்ளும்போது இலக்கு ஒற்றுமை நிலவுகிறது ஒரு மைய புள்ளி இலக்கு ஒற்றுமைக்கான உதாரணமாக சொல்லலாம் முக்கியநடவடிக்கைகள் செயல்திறன் நடவடிக்கைகள் சரியானமுக்கிய செயல்திறன் குறிகாட்டிகள் ஆகியவற்றை நாம் அடையாளம் காண வேண்டும் அந்த நிறுவனத்துடன் தொடர்புடைய அனைத்து மக்களுக்கும் அனைத்து பங்குதாரர்களுக்கும் ஒரு இலக்கை உருவாக்க வேண்டும் அந்த அமைப்பிற்கான இணைப்பு அனைத்து பங்குதாரர்களின் வளர்ச்சியுடன் அமைப்பின் ஒட்டுமொத்த வளர்ச்சியாக ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் எனவே தனிப்பட்டதை பின்னர் அடைய முடியும் முதலில் நிறுவன வளர்ச்சிப் பாதை மற்றும் நிறுவன இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டும் எனது நிறுவன இலக்குகள் எனது தனிப்பட்ட இலக்குகளுக்கு முன் வர வேண்டும் ஊழியர்கள் தங்கள் சொந்த நலனில் பணிபுரியும் போது நிறுவன இலக்குகளை அல்லது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த இலக்குகளை பூர்த்தி செய்ய உதவும் முடிவுகளை எடுக்கும்போது இது அடையப்படுகிறது ஊழியர்கள்தங்கள் சொந்தவேலையில் ஈடுபடும்போது சிறந்தஆர்வத்தைஉணரும்போது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த இலக்குகளை பூர்த்தி செய்ய உதவும் முடிவுகளை எடுக்கலாம் எனவே ஊழியர்களுக்கு அந்த வகையான சொற்கள் இலக்குகள் மற்றும் அமைப்பை உருவாக்கும் போது ஒரு சூழ்நிலையை உருவாக்கும்போது நிறுவனத்திற்காக நீங்கள் எதைச் செய்தாலும் இந்த நிறுவனத்தின் சிறந்த செயல்திறனுக்காக நீங்கள்எத்தனைசிறந்த முயற்சிகள் செய்தாலும் இறுதியில் இது ஒரு புதிய நன்மைகளாக அமையும் நிறுவனம் எனும் அமைப்பு வளர்ந்தால் நாம் அனைவரும் வளருவோம் அமைப்பு வளர்ந்தால் ஒவ்வொரு பங்குதாரர்களும் உயர்ந்து ஊழியர்கள் மிக முக்கியமான பங்குதாரர்களாகஇருப்பார்கள் உள் பங்குதாரர்களுக்கு அந்த நோக்கம் இருந்தால் நிறுவன இலக்கை எடுத்துக்கொள்வதன் மூலம் நிலையை அடைய வேலை செய்வர் எனவே இறுதியில் நீங்கள் எதையும் செய்யத் தேவையில்லை என்று நீங்கள் கூறலாம்மேலும் இங்கு தண்டனை செயல்கள் மற்றும் வற்புறுத்தும் செயல்கள் தவிர்க்கப்படுகின்றன அந்த இலக்கை அடைவதில் தன்னை ஈடுபடுத்தும் நபர்களை எல்லா நேரங்களிலும் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் எனவே இது மீண்டும் ஒரு சிறந்த கட்டுப்பாட்டு நடவடிக்கை செயல்திறன் நடவடிக்கை என்று பொருள் நாம் செயல்திறனை மேம்படுத்த வேண்டும் அதற்கு இரண்டு வழிகள் உள்ளனநீங்கள் கட்டாய தண்டனை நடவடிக்கைகளுக்கு செல்லலாம் அல்லது நீங்கள் மிகவும் நேர்மறையான உந்துதலுக்கு செல்லலாம் அதை நீங்கள் பங்கேற்பு நடவடிக்கைகள் என்று அழைக்கலாம் எனவே எது சிறந்தது அனைத்து பங்குதாரர்களுக்கும் மிகவும் ஊக்கமளிக்கும் மற்றும் பங்கேற்பு சூழ்நிலையாக இருக்கும் ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும் எனவே இறுதியில் அமைப்பின் நிறுவனத்தின் அனைத்து விவகாரங்களும் நிற்கின்றன கட்டுப்படுத்தப்படுகின்றன எல்லோரும் ஒரே திசையில் குறிக்கோளுக்காக செயல்படுகிறார்கள் எனவே முதலிடம் என்பது முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகளை அடையாளம் காண்பது பின்னர் அனைவருக்கும் இலக்கு ஒற்றுமை மிக முக்கியமானது மற்றும் முதலில் நிறுவன இலக்குகள் இருக்கும் நீங்கள் சொல்வதற்கு முன் தனிப்பட்ட குறிக்கோள்கள் நிறுவனத்தினுடைய குறிக்கோளோடு இணைக்கப்பட்டு பின்னப்பட்டதாக இருந்தால் பயனுள்ளதாக இருக்கும் பின்னர் நிர்வாக முயற்சிகள் குறித்து பார்ப்போம் குறிகாட்டிகள் அடையாளம் காணப்பட்ட பின்னர்அனைத்து பங்குதாரர்கள் உட்புற பங்குதாரர்கள் கீழ்நிலை ஊழியர்கள் நடுத்தர நிலை ஊழியர்கள் உயர்மட்ட ஊழியர்கள் அல்லது ஒரு நிறுவனத்துடன் இலக்குகளை அடைவதற்காக ஒரு அர்த்தத்தில் செயல்படும்போது நிர்வாக முயற்சிகள் வழிமுறையாக இருக்க வேண்டும் மேலும் செய்ய வேண்டியது என்ன அது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளோம் நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் ஒரு உயர்ந்த குறிக்கோளாக இருக்கும் ஒரு இலக்கை நாம் ஏற்கனவே நிர்ணயித்துள்ளோம் பின்னர் செயல்முறையைத் தொடங்கவும் செயல்முறையைத் தக்க வைத்துக் கொள்ளவும் அதை முன்னோக்கி எடுத்துச் செல்லவும் நிர்வாக முயற்சிகள் தேவை எனவே மீண்டும் தன்னிச்சையான நிர்வாகக் கட்டுப்பாட்டை எதிர்பார்க்கலாம் எனவே நிர்வாக முயற்சிகள் இது ஒரு குறிக்கோள் அல்லது குறிக்கோளை நோக்கிய உழைப்பு ஒரு குறிக்கோள் அல்லது குறிக்கோளைச் சொல்ல நாம் முயற்சிக்க வேண்டும் இப்போது நம்முடைய குறிக்கோள்களை எவ்வாறு அடைவது நம் இலக்குகளை எவ்வாறு அடைவது அதற்காக நமக்கு இவை அனைத்தும் தேவை என்பதைப் பற்றி சிந்திக்கத் தொடங்க வேண்டும் நமக்கு திட்டமிடல் மேற்பார்வை தொடர்ச்சியான சிந்தனை ஆகியன தேவை அதைத் திட்டமிடுங்கள் செயல்படுத்தச் செல்லுங்கள் மற்றும் செயல்படுத்தும்போது போது ஒருவித மேற்பார்வை தேவைப்படுகிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் எல்லோரும் ஈடுபட வேண்டும் எல்லோரும் உணர்கிறார்கள் அவர்கள் அவர்களின் சிறந்த நூறு சதவிகித உழைப்பை நிறுவனத்திற்கு வழங்குகிறார்கள் அதே நேரத்தில் சிந்தித்துக்கொண்டே இருங்கள் தொடர்ந்து சிந்தித்துப் பாருங்கள் இது பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு அட்டையின் ஒரு முக்கிய அங்கமாகும் இது கற்றல் அமைப்பின் உருவாக்கம் ஆகும் எனவே நீங்கள் எல்லா நேரங்களிலும் சிந்திக்கிறீர்கள் என்றால் எல்லா நேரங்களிலும் நீங்கள் ஒரு திசையில் ஒரு வழியில் செயல்படுகிறீர்கள் நாம் நினைத்துக்கொண்டிருக்கிறோம் அவர்களின் செயல்திறனை எவ்வாறு மேம்படுத்துவது நிறுவனத்தின் செயல்திறனை எவ்வாறு மேம்படுத்துவது நீங்கள் எதை அடையப் போகிறீர்கள் ஒட்டுமொத்த சிறந்த செயல்திறன் என்ன மற்றும் இந்த நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பின் இறுதி நோக்கம் இதுதான் இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் ஊக்குவித்தல் ஊழியர்கள் அனைவரையும் ஊக்குவியுங்கள் ஊக்குவித்தல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட சில குறிக்கோள்களுக்கான உந்துதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில இலக்குகளுக்கு எங்கள் பங்களிப்பு என்ன இலக்கு ஒற்றுமை இருக்கும்போது எல்லோரும் அந்த திசையில் நகர்கிறார்கள் எல்லோரும் அந்த திசையில் பங்களிப்பு செய்கிறார்கள் அதாவது அது எனது குறிக்கோள் என்ற முயற்சிகளை உருவாக்குகிறது இது எனது அமைப்புதான் நான் இலக்கை அடைவேன் என்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது எனவே அது முயற்சிகளை உருவாக்குகிறது மற்றும் அது அந்த இலக்கை நோக்கி உந்துதல் செயலை உருவாக்குகிறது ஏனெனில் நான் ஊக்குவிக்கப்பட்டு இருக்கிறேன் எனது நிறுவனத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய விரும்புகிறேன் எனது நிறுவனத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய விரும்பினால் நிச்சயமாக நான் யாரையும் கேட்கத் தேவையில்லை அல்லது யாரும் என்னையும் கேட்க மாட்டார்கள் நீங்கள் இன்று இந்த காரியத்தைச் செய்கிறீர்கள் அல்லது இது உங்கள் வேலை அல்லது இது உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் சொந்த ஆர்வத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் முழு ஊக்குவிக்கப்பட்ட ஊழியர் நீங்கள் நிறுவனத்தின் முழு ஊழியராக உள்ளீர்கள் நீங்கள் யாராவது என்னிடம் ஏதாவது செய்யச் சொல்வார்கள் பிறகு நான் அதைச் செய்வேன் என்று எதிர்நோக்க தேவையில்லை பின்னர் நிறுவனத்தில் அந்த கலாச்சாரத்தின் காரணமாக நான் சுய உந்துதல் கொண்டவனாக இருக்கிறேன் நிச்சயமாக எனது செயல்கள் தானாகவே இருக்கும் எனவே உங்களது நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பின் மற்றொரு முக்கிய பகுதியாக ஊக்குவித்தல் உள்ளது கட்டுப்பாட்டுத் திறனைப் பற்றிப் பேசுகிறோம் ஏனென்றால் நிச்சயமாக நாம் திட்டமிடும்போதுஅந்த செயல்திறனை நாம் அளவிட வேண்டும் அதாவது நாம் என்ன திட்டமிட வேண்டும் அந்த முடிவுகளை எவ்வாறு செயல்படுத்தினோம் மேலும் செயல்திறன் என்ன என்பதைஅளவிட வேண்டும் எனவே நீங்கள் கூறும்போது நம் திட்டமிடப்பட்ட குறிக்கோள்கள் எவ்வாறு அடையப்பட்டுள்ளன நம் செயல்திறன் எவ்வாறு இருந்தது என்பதைக் கண்டறிய திட்டமிடுங்கள் பின்னர் நிறுவனத்தின் விவகாரங்களைக் கட்டுப்படுத்துவது பற்றி பேசுகிறோம் எல்லா நேரங்களிலும் நான் உங்களுடன் பல நுட்பங்களைப் பற்றி விவாதித்தேன் நாம் செலவுத் தாளின் ஒரு கருத்தை விவாதிக்கிறோம் பட்ஜெட் நிலையான செலவு பற்றிய கருத்தை நாம் விவாதிக்கிறோம் அவையெல்லாம் என்னவாக இருந்தது இந்த நுட்பங்கள் அனைத்தும் நிறுவனத்தில் கட்டுப்பாட்டைப் பயன்படுத்துவதற்கானவை நீங்கள் ஒரு செலவுத் தாள் அதாவது நிலையான செலவுத் தாள் போலி செலவுத் தாள் ஆகியவற்றைத் தயாரிக்கும்போது இது ஒரு யூனிட் உற்பத்தி செலவாக இருக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டும் சக்தி உள்ளது இது ஒரு யூனிட்டுக்கு உற்பத்தி செலவு என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எ பி சி மற்றும் டி என்ற பொருளுக்கான செலவுத் தாள் ஆகும் எனவே அந்த செலவுத் தாள் நம்முடன் தயாராக இருக்கும்போது நாம் சிறந்த தரங்களை அடைந்துள்ளோம் ஒட்டுமொத்தமாக நிறுவனத்திற்கான வரவு செலவுத் திட்டங்களை நீங்கள் தயாரிக்கும்போது இது பட்ஜெட் செய்யப்பட்ட லாபம் இது பட்ஜெட் செய்யப்பட்ட நிதி நிலை எனவே நாம் என்ன செய்யப் போகிறோம் வரவுசெலவுத் திட்டத்திற்கு எதிரான நம் உண்மையான செயல்திறனை ஒப்பிட்டு மாறுபாடுகளைக் கண்டறியப் போகிறோம் இறுதியில் இது கட்டுப்பாட்டைக் கடைப்பிடிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகும் எனவே இதேபோல் நீங்கள் நிலையான செலவு பற்றி பேசுகிறீர்கள் வரவு செலவுத் திட்டங்களில் நிறுவனம் முழுவதையும் ஒரு மேக்ரோ நிலை கட்டுப்பாட்டைப் பற்றியும் நிலையான செலவில் யூனிட் நிலை கட்டுப்பாடு தயாரிப்பு நிலை கட்டுப்பாடு பற்றியும் பேசுகிறோம் எனவே மைக்ரோ லெவல் செயல்திறனின் மிகக் குறைந்த நிலை வரை வந்து நாம் திட்டமிட்டோம் நாம் செயல்படுத்துகிறோம் பின்னர் ஒப்பிடுகிறோம் திட்டமிடலுடன் செயல்திறன் ஒப்பிடப்படும் போது நாம் எப்போதுமே செய்ய வேண்டிய அமைப்பின் விவகாரங்களைக் கட்டுப்படுத்துதல் என்று அழைக்கப்படும் ஒன்றைச் செய்ய முயற்சிக்கிறோம் இது அனைவருக்கும் எல்லா நேரங்களிலும் தேவைப்படும் ஒன்று ஆகும் ஒரு நிர்வாகியால் கட்டுப்படுத்தக்கூடிய அடிப்படையில் அமைந்துள்ள செயல்பாடுகள் குறித்து பார்ப்போம் ஒருசில செயல்பாடுகளுக்காக கூடிய செலவினத்தை நிர்வாகியால் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அவ்வாறு கட்டுப்பாட்டுக்குள் வராத விஷயங்களை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அவைகள் ஏன் கட்டுப்பாட்டிற்குள் வரவில்லை என்கிற காரணத்தை கண்டுபிடித்து இருத்தல் அவசியம் அவை கட்டுப்படுத்த முடியாததாக இருந்தால் அவை கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவை என்று அவர்கள் கூறலாம் யாரும் எதுவும் செய்ய முடியாது 24 மணிநேரத்திற்கு மின்சாரம் நிறுவனத்திற்கு வரவில்லை என்றால் நீங்கள் உங்கள் நிறுவனத்திற்குள் மின்சாரம் தயாரிக்க முடியாவிட்டால் நிச்சயமாக நாம் சமரசம் செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு 16 முதல் 18 மணி நேரம் மட்டுமே மின்சாரம் கிடைக்கும் என்றாள் அந்த 16 முதல் 18 மணி மணிநேரம் வரை நமது நிறுவனத்தை செயல்படுத்த முடியும் வேறு எதையும் செய்ய முடியாது எனவே கட்டுப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய முடியும் எதைச் செய்ய முடியாது நாம் அதை அடையாளம் காண வேண்டும் நாம் ஏன் அதைச் செய்யவில்லை என்பதற்கான காரணங்களைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே கட்டுப்படுத்துவதைக் கண்டுபிடிப்பது நாம் கட்டுப்படுத்தக்கூடியது என்ன நாம் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் அந்த விஷயங்கள் விரும்பிய திசையில் இருக்கும் மற்றும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த இலக்கை அடைய முடியும் என்பதை உறுதிப்படுத்த முடியும் கட்டுப்பாடற்ற செலவு என்பது ஒரு பொறுப்பு மையத்தின் நிர்வாகத்திற்கு அப்பாற்பட்டது எனலாம் நீங்கள் எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த செலவினங்களை கட்டுப்படுத்த முடியவில்லையோ அதற்கான காரணங்களை கண்டுபிடியுங்கள் அதற்கான பொறுப்பு மையத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு நபரின் அல்லது அந்த பொறுப்பு மையத்தில் பணிபுரியும் நபர்களின் பொறுப்பைச் சொல்லுங்கள் சில காரணிகள் நம் கட்டுப்பாட்டில் உள்ளன என்பதை நாம் அறிவோம் ஆனால் அவற்றை கட்டுப்படுத்த முடியாத போது செலவு அதிகரிக்கும் அல்லது இழப்பு அதிகரிக்கும் அல்லது கசிவுமேலும் அதிகரிக்கும் ஆனால் சில நேரங்களில் சில காரணிகளை நாம் கட்டுப்படுத்த இயலாது எனவே காரணிகள் கட்டுப்படுத்தக் கூடியவை என்றால் நீங்கள் பொறுப்பை நிர்ணயிக்க முடியும் அதேபோல் காரணங்கள் கட்டுப்படுத்தக் கூடியவை அல்ல என்றாலும் நீங்கள் பொறுப்பை நிர்ணயிக்க முடியும் எல்லோராலும் முயற்சிக்கப்பட்டும் அந்தக் காரணிகள் கட்டுப்படுத்த முடியவில்லை அல்லது வேறுபட்ட பொறுப்பு மையங்களில் முயற்சிக்கப்பட்டும் சில காரணங்களால் இது கட்டுப்படுத்த முடியாத காரணியாகும் அதனால் அந்த காரணிகளைநாம் விட்டுவிட்டு மாற்று வழிகளைக்கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் அல்லது வேறு சில முக்கியமான நடவடிக்கைகளைச் செய்ய வேண்டும் எனவே இந்த எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய முடிந்தால் ஒரு முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடிந்தால் உங்கள் ஊழியர்களை ஊக்கப்படுத்தியவர்களாக வைத்திருக்க முடிந்தால் நீங்கள் இலக்கு ஒற்றுமையை அடைய முடிந்தால் மற்றும் உங்களால் முடிந்தால் அமைப்பின் விவகாரங்களைக் கட்டுப்படுத்துங்கள் இதன் விளைவாக என்ன நடக்கும் என்பது குறித்து பார்ப்போம் இதன் விளைவாக பங்களிப்பு லாபத்தில் முன்னேற்றம் இருக்கும் பங்களிப்பு விளிம்பில் முன்னேற்றம் இருக்குமேயானால் அந்தபங்களிப்பு அளவு என்ன விளிம்புநிலை அடக்க விலை கணக்கியல் கோட்பாட்டின்படி ஒரு பொருளுக்கான பங்களிப்பை கண்டுபிடிப்பதற்கு நாம் விற்பனை விலையிலிருந்து மாறுகின்ற செலவினங்களை பறித்து எடுப்போம் இருந்து நாம் நிலையான செலவுகளையும் கழித்து எடுத்தோம் என்றால் நமக்கு இந்தப் பொருளால் கிடைக்கின்ற லாபம் எவ்வளவு என்பதை கண்டுபிடிக்க முடியும் எனவே ஒவ்வொரு நிறுவனமும் என்ன செய்ய வேண்டும் தங்களுடைய லாபம் ஈட்டக்கூடிய தன்மையை கூட்டத்தான் வேண்டும் நாம் பங்களிப்பு விளிம்பை மேம்படுத்த வேண்டும் நீங்கள் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்தால் விஷயங்களை கட்டுக்குள் வைத்திருந்தால் பின்னர் அது தானாகவே மேம்பட்ட பங்களிப்பாக மாறும் இறுதியாக மேம்பட்ட லாபத்தின் அடிப்படையில் பிரதிபலிக்கும் செயல்பாட்டு அளவிலான குறுகிய கால மாற்றங்களின் வருமானத்தில் ஏற்படும் தாக்கத்தை குறைக்க குறிப்பாக பங்களிப்பு அளவு உதவியாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் உற்பத்தி செயல்முறையை மாற்றும் போதும் உற்பத்தி செயல்பாட்டில் முன்னேற்றத்தையும் நீங்கள் அறிமுகப்படுத்தும் போதும் இயக்க சுழற்சியின் காலம் என்ன அதிகபட்சம் ஒரு மாதம் அல்லது 10 நாட்கள் 15 நாட்கள் 20 நாட்கள் அல்லது 30 நாட்களாக இருக்கலாம் எனவே நீங்கள் சிறந்த தரமான பொருளை வாங்குகிறீர்களானால் குறைந்த விலையில் பொருளை வாங்குவதாக இருந்தால் அல்லது உற்பத்தி செயல்பாட்டில் சில முன்னேற்றங்களைச் செய்கிறோம் என்றால் தேவையற்ற வழிகளை சரி செய்வதன் மூலம் வீணாவதை குறைக்க முடியும் அந்த இயக்க சுழற்சியின் முடிவில் சிறந்த செயல்திறனை இது பிரதிபலிக்கும் அதாவது உற்பத்திச் செலவைக் குறைத்தல் உற்பத்தியின் சிறந்த தரம் ஆகியவற்றைப் பிரதிபலிக்கும் விற்பனை விலைக்கும் உற்பத்திச் செலவுக்கும் இடையில் அதிகரித்த வேறுபாடு காரணமாக இறுதியில் சிறந்த லாபம் கிடைக்கும் எனவே பங்களிப்பு அதிகரிக்கும் பங்களிப்பு விளிம்பு அல்லது விகிதத்தால் விற்பனையில் ஏற்படுகின்ற மாற்றத்தினை மேலாளர்கள் கணக்கிட முடியும் ஒரு பொருளின் பங்களிப்பு எந்த விகிதத்தில் வருமானம் அல்லது நிறுவனத்தின் லாபத்தினை மாற்றும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அடுத்து நீங்கள் நிறுவனக் கட்டுப்பாட்டைச் செயல்படுத்தலாம் மேலும் நிர்வாகத்தை கட்டுப்படுத்துவதற்காக நாம் நிறுவனத்தை பல கூறுகளாகப் பிரித்து செயல்படுத்துவது எப்படி என்பதை காண்போம் பிரித்தல் அல்லது பகுப்பு என்பது மிக மிக முக்கியமான கருத்து பொதுவாக இந்த கருத்தை நாம் சந்தையிடுகையில் பயன்படுத்துகிறோம் சந்தையில் நம் தயாரிப்புகளைவிற்கும்போது முழு சந்தையையும் வெவ்வேறு பிரிவுகளாகப் அல்லது கூறுகளாக பிரிக்கிறோம் பிரிவு புவியியல் ரீதியாகவும் மக்கள் தொகை ரீதியாகவும் இருக்கலாம் பிரிவு வேறு எந்த அடிப்படையிலும் இருக்க முடியும் இது புவியியல் ரீதியாக இருக்கும்போது முழு இந்தியாவின் சந்தையிலும் வடக்கு பகுதி வடக்கு சந்தை தெற்கு சந்தை பின்னர் அது மேற்கு மற்றும் கிழக்கு என நான்கு பரந்த பிரிவுகள் உள்ளன என்று நீங்கள் கூறலாம் அல்லது சில நேரம் ஐந்தாவதாக மத்திய இந்தியாவாகவும் இருக்கலாம் எனவே இதில் நான்கு அல்லது ஐந்து பிரிவுகள் உள்ளன இப்போது நாம் மிகவும் மூலோபாய முறையில் செல்ல வேண்டும் நான்கு அல்லது ஐந்து பிரிவுகளிலும் ஒவ்வொரு கட்டமாக நம் சந்தை பங்களிப்பு இருப்பை உணர வேண்டும் எனவே இதேபோல் நாம் மக்கள் தொகை சார்ந்த பகுப்பையும் கணக்கில் கொள்ள வேண்டும் நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளைத் தயாரிக்கத் திட்டமிட விரும்பினால் நமது பொருளுக்கான மக்கள் சார்ந்த பகுப்பு என்ன என்பதையும் அல்லது எந்த வகை வாடிக்கையாளர்களுக்காக நாம் பொருட்களை தயாரிக்கிறோம் என்பதையும் கணக்கில்கொள்ள வேண்டும் எனவே பகுப்புகள் பொறுப்பு மையங்களாக இருக்கின்றன அதற்கான வருவாய் மற்றும் செலவானது தனி அளவீடு பெறப்படுகிறது நாம் வட இந்தியாவில் நுழைகிறோம் தயாரிப்பை வட இந்தியாவில் அறிமுகப்படுத்த விரும்புகிறோம் இப்போது இந்த சந்தையின் மொத்த அளவு என்ன நாம் எவ்வாறு மக்களை அணுக முடியும் சந்தையில் தற்போதுள்ள போட்டியாளர்கள் யார் நாம் எவ்வாறு நுழைய முடியும் அல்லது வாடிக்கையாளர்களின் மனதில் நமது பங்களிப்பை ஏற்படுத்துவது எப்படி என்பதற்கு நீங்கள் ஒரு மூலோபாயத்தை உருவாக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒவ்வொருகட்டமாக நகர்கிறீர்கள் முழு நாடுகளின் சந்தையில் வேலை செய்யத் தொடங்க மாட்டேன் நான் அதை வெவ்வேறு பிரிவுகளாகப் பிரிப்பேன் இது எனக்கு ஒரு பொறுப்பு மையமாக இருக்கும் துணைப் பிரிவுகளாக இருக்கும் ஆனால் எனது நிறுவனத்திற்கு பின்னர் வெவ்வேறு பிரிவுகளுக்கான இலக்கை நிர்ணயிப்பேன் நான் செயல்திறனுடன் முன்னேறுவேன் எனவே முழு நிறுவனத்தையும் வேறு பிரிவுகளாகப் பிரித்து நீங்கள் வெவ்வேறு இலக்குகளை அடையப் போகிறீர்கள் என்று நீங்கள் கூறலாம் மேலும் இந்த வெவ்வேறு பிரிவுகளை வெவ்வேறு பொறுப்பு மையங்களாக நீங்கள் கருத்தில் கொள்ளப் போகிறீர்கள் எனவே பகுப்பு என்பது மொத்த சந்தையில் நமக்கு இரண்டு சந்தை பகுப்பு உள்ளது என்று உதாரணமாக கூறலாம் ஒன்று வடக்கு பிரிவு மற்றொன்று தெற்கு பிரிவு இந்தியாவின் வடக்கு சந்தை இந்தியாவின் தெற்கு சந்தை என இரண்டு பிரிவுகள் உள்ளன எனவே வரும் ஆண்டுகளில் மொத்த விற்பனையை நாம் இங்கு அடையப் போகிறோம் நாம் இப்போது சந்தையின் மற்ற இரண்டு அல்லது மற்ற மூன்று சந்தை பகுப்புகளில் இருக்கப் போகிறோம் நான் கிழக்கு பிராந்தியத்திற்கு செல்ல விரும்பவில்லை மேற்கு பிராந்தியத்திற்கு செல்ல விரும்பவில்லை பெரும்பாலும் மத்திய பிராந்தியத்தில் இருக்க நான் விரும்பவில்லை நான் வடக்கு பகுதி மற்றும் நாட்டின் தெற்கு பகுதியில் கவனம் செலுத்துவேன் எனது விற்பனை என்பது பகுப்பு வாரியாக இதுவாக இருக்கும் எடுத்துக்காட்டாக வடமாநில சந்தையில் 950000 டாலர்கள் மற்றும் தெற்கு சந்தையில் 1950000 டாலர்கள் என எடுத்துக் கொள்வோம் எனவே நீங்கள் முழு சந்தையையும் வெவ்வேறு பிரிவுகளாகப் பிரிக்கலாம் அந்த பகுதிகள் நமக்கு பொறுப்பு மையங்களாக மாறலாம் அதற்கான இலக்குகளை நாம் நிர்ணயிக்க முடியும் மேலும் செயல்திறன் மற்றும் செயல்படுத்தலுக்கு நாம் செல்லலாம் பின்னர் இறுதியாக அந்த இலக்குகளை அடையலாம் அல்லது அடைய முடியாமல் போகலாம் ஆனால் நாம் அந்த இலக்கினை நோக்கி பயணிக்கலாம் எனவே பகுப்பு என்பது மற்றொரு செயல்முறையாகும் எந்தவொரு அமைப்பின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான மற்றொரு வழியாகும் ஒவ்வொரு பிரிவும் நமக்கு ஒரு தனிப்பட்ட சுயாதீனமான பொறுப்பு மையங்கள் என்று சொல்லப்படுகிறது பின்னர் இதை ஒவ்வொரு பகுப்பின் செயல்திறனையும் ஒவ்வொரு பொறுப்பு மையத்தையும் எவ்வாறு மேம்படுத்தலாம் அல்லது இதை மேம்படுத்த நாம் என்ன செய்ய முடியும் என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் அடுத்து நிர்வாகக் கட்டுப்பாட்டைச் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளின் தொடர் என்பது தரக் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் என்று பொருள் தரக் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் யாவை அவற்றை நாம் எவ்வாறு செயல்படுத்த முடியும் எப்படி சொல்ல முடியும் உற்பத்தியின் தரத்தை மேம்படுத்துவதன் மூலம் மேம்பட்ட செயல்பாட்டு செயல்திறன் மற்றும் நிதி செயல்திறன் ஆகியவற்றில் எவ்வாறு பிரதிபலிக்கும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த மற்றும்கடைசி வகுப்பில்நான் மீண்டும் உங்களுடன் கலந்துரையாடுவேன் மிக்க நன்றி